வணக்கம் மாணவர்களே சரக்கு மேலாண்மையில் சரக்குகளில் உகந்த அளவில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம் சரக்குகளை பராமரித்தாலும் பராமரிக்கவில்லை என்றாலும் செலவு தான் சரக்குகளை பராமரிப்பதில் கேரியிங் காஸ்ட் கப்பல் போக்குவரத்து செலவு ஆகியவை இருக்கலாம் எனவே சரக்குகள் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டால் சில்லறை விற்பனையாளரால் அல்லது உற்பத்தியாளரால் பெறப்பட்ட ஒரு நுகர்வோரின் ஆர்டரை பூர்த்தி செய்ய முடியாது இது நுகர்வோர் வரவேற்கும் நடவடிக்கையாக இருக்காது நுகர்வோர் தரப்பிலிருந்து அதை விரும்ப மாட்டார்கள் நுகர்வோரின் மனதில் இது ஒரு எதிர்வினையை எற்படுத்தி இந்த நிறுவனம் அல்லது சில்லறை விற்பனையாளர் தேவையான பொருட்களை வைத்திருக்கமாட்டார் எனவே அங்கு திரும்ப செல்லவேண்டும் என்று நினைக்கமாட்டார்கள் எனவே ஸ்டாக் அவுட் செலவு மிகப் பெரிய செலவு பலர் அதை தவறாக புரிந்துகொள்கிறார்கள் அல்லது சில சமயங்களில் பிரச்சினையின் ஆழம் அவர்களுக்கு புரிவதில்லை எனவே இந்த நிலைமையை அனுமதிக்கக்கூடாது அது போல நம்மிடம் ஆர்டர்கள் உள்ளன ஏதேனும் ஒரு நிறுவனத்திடமிருந்தோ அல்லது சில சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தோ பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்க மக்கள் தயாராக உள்ளனர் ஆனால் அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை அதனால் அது சிக்கலை உருவாக்குகிறது அந்த சூழ்நிலையும் வரக்கூடாது அந்த நிலைமை வந்தால் சில்லறை விற்பனையாளர் அல்லது விநியோகஸ்தர் அல்லது உற்பத்தியாளர் வாங்குபவர்களின் தேவைகளைப் பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் அது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குகிறது அதிலும் ஒரு பெரிய செலவு உள்ளது இது நேரடி பாதிப்பான இழந்த விற்பனைக்கு வழிவகுக்கிறது இது ஒரு நற்பெயர் இழப்பு வாடிக்கையாளர் விருப்பம் அல்லது வாடிக்கையாளர் தேர்வு இழப்புக்கு வழிவகுக்கிறது இதில் அதிக பாதிப்பை தரக்கூடிய சில மறைமுக செலவுகளும் உள்ளன இது நிறுவனங்கள் அல்லது சில்லறை விற்பனையாளர்கள் மக்களின் தேவைகளை கவனிப்பதில்லை என்ற தோற்றத்தை தருகிறது நீங்கள் ஒரு கடை அல்லது எந்தவொரு கடைக்குச் செல்லும்போது பல சமயங்களில் இது உங்களுக்கு நிகழ்ந்துள்ளது உங்கள் மனதில் இன்று ஒரு குறிப்பிட்ட வகை ஷாம்பூ அல்லது சில அழகுசாதன பொருட்கள் தினசரி பயன்பாட்டிற்கான தின்பண்டங்கள் வாங்க விரும்பி கடைக்கு சென்றிருக்கலாம் இந்த தேவையான பொருட்கள் கடையில் இல்லையென்றால் எரிச்சலாக இருக்கும் எனவே இறுதியில் அது ஒரு சிக்கலை உருவாக்குகிறது முதலில் இது நுகர்வோரை பாதித்து அதன் பின்விளைவு விநியோகஸ்தருக்கும் சில்லறை விற்பனையாளருக்கும் நிறுவனத்திற்கும் ஏற்படுகிறது எனவே நாம் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதனால் தான் தற்போதைய சொத்துகளின் உகந்த அளவை சரியாக பராமரிக்க வேண்டும் உகந்த அளவு தற்போதைய சொத்து ஏன் வைத்திருக்கவேண்டுமென்றால் தற்போதைய சொத்துகளிலிருந்து தான் தற்போதைய கடன்களை நாம் செலுத்த வேண்டும் அந்த வகையான கூட்டுறவை உருவாக்கி பணத்தை உருவாக்கும் தற்போதைய சொத்துக்களை வைத்து மட்டுமே தற்போதைய கடன்களை செலுத்த வேண்டும் குறுகிய கால ஆதாரங்கள் என்றாலும் தற்போதைய கடன்களை செலுத்தியாக வேண்டும் எனவே தற்போதைய கடன்கள் விரைவாகச் செலுத்தப்பட வேண்டியதாகும் இதில் மிகுந்த கவனம் தேவை எந்தவொரு குறிப்பிட்ட கட்டத்திலும் தற்போதைய கடன்களை செலுத்த முடியாமல் போனால் நிறுவனம் தொழில்நுட்ப ரீதியாக திவாலாக கருதப்படுகிறது நல்ல நிறுவனம் என்பது எல்லோரும் தெரியும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிதி ஆரோக்கியமாக உள்ளது இது மிகப் பெரிய நிறுவனம் நிறுவனத்தின் சொத்துக்கள் நிறுவனத்தின் பொறுப்புகள் நிறுவனத்தின் நிதி செயல்திறன் நிறுவனத்தின் லாபம் இவற்றிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை இது ஒரு இணையற்ற அமைப்பு ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பணம் செலுத்த முடியாவிட்டால் மறுபக்கம் என்ன தோற்றத்தை ஏற்படுத்தும் எனவே உங்கள் நிறுவனம் எவ்வளவு பெரியதாக லாபகரமானதாக உயர்ந்து இருந்தலும் அந்தக் கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாவிட்டால் பிரச்சினை வரும் எனவே அந்த மாதிரியான பிரச்சினைகளை நாம் தவிர்க்க வேண்டும் எனவே எளிதில் பணமாக மாற்ற முடியாத தற்போதைய சொத்துகளின் உகந்த அளவை உருவாக்குவது முக்கியமானது இல்லையென்றால் என்ன நடக்கும் ஸ்டாக் அவுட் செலவைப் போன்றே பணம் கையில் இருந்தாலும் வங்கியில் இருந்தாலும் இருக்கும் இதேபோல் பெறத்தக்க கடன் விற்பனையையும் உபயோகப்படுத்திவிட்ட நிலையில் விற்ற சரக்கு பணமாக மாற்றப்படாவிட்டால் என்ன நடக்கும் நிறுவனம் அதன் பொறுப்புகளை தற்போதைய கடன்களை செலுத்த வேண்டிய நேரத்தில் செலுத்த முடியாது எனவே அது ஒரு தொழில்நுட்ப நொடித்தலாக கருதப்படுகிறது எனினும் நிறுவனம் திவாலாகவில்லை நிறுவனம் நல்ல நிதி ஆரோக்கியம் கொண்டுள்ளது ஆனால் அது தொழில்நுட்ப நொடித்தலை சந்தித்தள்ளது கடைக்குச் செல்லும்போதும் அதே நிலைமை எழுகிறது நுகர்வோர் ஒரு பொருளை வாங்க விரும்பி அது இல்லை என்றால் நல்ல நிறுவனம் நிறுவனத்தின் தயாரிப்பு நல்லது எல்லாமே நல்லது ஆனாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நிறுவனம் யாருடைய தேவையையும் எந்தவொரு நுகர்வோரின் தேவையையும் பூர்த்தி செய்ய இயலாதபோது நுகர்வோர் இந்த நிறுவனம் தொழில்நுட்ப ரீதியாக திவாலானது என்று நினைக்கிறார்கள் எனவே அந்த நிலைமை வரக்கூடாது எனவே ஸ்டாக் அவுட் நிலைமையை கவனமாக கையாள வேண்டும் சில விநியோகஸ்தர்கள் அல்லது நிறுவனங்களின் விற்பனையாளர்கள் கடைகளுக்குச் செல்லும்போது கடைக்காரரின் அனுமதியுடன் அவர்கள் அலமாரிகளில் பொருட்களை அடுக்குகிறார்கள் வாடிக்கையாளர் எளிதில் பார்க்கக்கூடிய இடத்தில் அவர்கள் தங்கள் பொருட்களை வைக்கிறார்கள் ஏனென்றால் அலமாரியில் ஏதேனும் கவர்ச்சியாகத் தெரிந்தால் அதை உடனே வாங்க விரும்பவில்லை என்றாலும் எப்போதாவது அவற்றை வாங்கலாம் எனவே இது நிறுவனத்தை நிர்வகிக்கும் மற்றொரு திறமையாகும் விநியோகஸ்தர்கள் விற்பனையாளர்கள் பொருட்களை கவர்ச்சிகரமானதாக அடுக்கி அவற்றை வாங்க வேண்டிய கட்டாயத்தை நுகர்வோருக்கு உருவாக்குகிறார்கள் எனவே அது மற்றொரு பகுதி அது தீவிரமானது ஆகவேஎவரும் கடைக்கு வாங்க வரும்போது இதனை அனுமதிக்கக் கூடாது எனவே ஸ்டாக் அவுட் செலவு மிக அதிகமானது என்று பார்த்தோம் இந்த செலவை நாம் தவிர்க்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் போதுமான சரக்கு வகைகளை பராமரிக்க வேண்டும் டேனியல் கார்ஸ்டென் தாமஸ் குருஎன் என்ற 2 ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் பேராசிரியர்கள் மற்றும் அவர்களில் ஒருவருடைய ஆய்வாளரால் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பை இங்கேபார்ப்போம் 29 நாடுகளில் உள்ள 71000 நுகர்வோரிடம் அவர்கள் ஸ்டாக் அவுட் நேரங்களில் என்ன செய்தார்கள் என்பதை ஆராய கணக்கெடுப்பை நடத்தி உள்ளனர்

நினைத்த பொருள் அலமாரியில் கிடைக்காதபோது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தெரிந்தது இது பல வகையான எதிர்வினைகளைக் கொண்டுள்ளது பெரும்பாலும் அவை உளவியல் எதிர்வினைகள் ஆனால் ஒரு ஆய்வாளராக அந்த எதிர்வினைகளை அந்த நேரத்தில் வாடிக்கையாளர் எப்படி உணருகிறார் என்பதை கண்டறிய வேண்டும்

மொத்தம் உள்ள 71000 நுகர்வோரும் 5 முடிவுகளில் ஒன்றை எடுத்துள்ளனர் இந்த 5 முடிவுகளுமோ அவற்றில் ஏதேனும் ஒன்றோ நிறுவனத்திற்கு எதிராக இருந்தன சில நேரங்களில் அவை சில்லறை விற்பனையாளரின் நலனுக்கு எதிராக இருந்தன எனவே சில்லறை விற்பனையாளரோ நிறுவனமோ எதிர்மறையாக பாதிக்கப்படுகின்றன அடிப்படையில் நேரடி செலவான இழந்த விற்பனை மறைமுக செலவான இழந்த நற்பெயர் நல்லெண்ணம் ஆகிய இரண்டும் ஏற்படும் எனவே அந்த மாதிரியான நிலைமை ஏற்படக்கூடாது அந்த ஸ்டாக் அவுட் நேரத்தில் வாடிக்கையாளர் உணரும் அந்த எதிர்வினைகளை 5 பரந்த வகைகளாகப் பிரித்துள்ளனர் முதலாவதாக எந்தப் பொருளையும் வாங்க வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் திரும்பி வந்தாலும் பொருள் வாங்குவதில்லை ஆகவே 71000 நுகர்வோரில் 9 மட்டுமே அந்த பொருள் இன்று கிடைக்கவில்லை என்றால் பின்னர் வாங்கிக்கொள்ளலாம் ஆனால் மாற்று பொருளை வாங்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளனர் நான் எந்த கடைக்கும் செல்லமாட்டேன் கடையை மாற்றுவேன் என்று கூற மாட்டேன் நான் பொருளை மாற்ற மாட்டேன் வேறு எந்த மாற்றையும் நான் தேட மாட்டேன் திரும்பி வந்தாலும் அப்பொருளை வாங்க மாட்டேன் இன்னும் அது மோசமாக இல்லை நபர் பொருளை வாங்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு கணம் விற்பனையை இழந்தீர்கள் ஆனால் அடுத்த முறை கடைக்குச் செல்லும்போது அப்பொருள் கிடைத்தால் அதே நிறுவனத்தின் அதே சில்லறை விற்பனையாளர் சந்தையில் விற்பனையைச் செய்யலாம் கால வித்தியாசம் மட்டுமே இருந்தது அவ்வளவு மோசமாக இல்லை அது மோசமானது ஆனால் அவ்வளவு மோசமானது அல்ல இப்போது இரண்டாவது சூழ்நிலை தாமத கொள்முதல் ஆகும் சில நேரங்களில் பொருள் வாங்க மறந்து விடுகிறோம் சரி எந்த பிரச்சனையும் இல்லை அதை இப்போது வாங்கப் போவதில்லை ஆனால் பின்னர் அதை வாங்கலாம் ஆனால் இரண்டாவது விஷயம் கொள்முதல் தாமதமாகும் இதுவும் மோசமானதல்ல 15 மக்கள் இன்று கிடைக்கவில்லை என்றால் பின்னர் அதை சரியான நேரத்தில் வாங்குவேன் என்று கூறுகிறார்கள் எனவே அவர் பொருள் வாங்குவதை தாமதப்படுத்துவார் மீண்டும் எந்தவொரு மாற்றையும் தேட மாட்டார்கள் தயாரிப்பு அல்லது கடையை மாற்ற மாட்டார்கள் அவர்கள் மீண்டும் திரும்பி வந்து அதே கடையில் இருந்து அதே தயாரிப்பை வாங்க விரும்புகிறார்கள் எனவே 50 அல்லது 15 மக்கள் ஆம் நாங்கள் அதை பின்னர் வாங்குவோம் என்று கூறியுள்ளனர் எனவே 100 நுகர்வோரில் 24 நுகர்வோர் நான் அதை வாங்க மாட்டேன் என்று கூறுகிறார்கள் சில நேரங்களில் வெளியே சென்று அப்பொருளை தேடலாம் ஆனால் இரண்டாவது பிரிவில் 15 மக்கள் இன்றில்லை என்றால் நாளை வருவேன் என்று கூறுகிறார்கள் அவர்கள் வாங்குதல்களை தாமதப்படுத்துகிறார்கள ஆனால் அவர்கள் மாற்றைத் தேடுவதில்லை இரண்டு நிகழ்வுகளிலும் 24 நுகர்வோர் மிகவும் தீங்கு விளைவிப்பதில்லை ஆனாலும் அது நல்லதல்ல அந்த மாதிரியான நிலைமை ஏற்படக்கூடாது அவர்கள் எடுக்கும் மூன்றாவது முடிவைப் பாருங்கள் வேறு பிராண்டுகளை மாற்றுவோம் இது ஒரு பெரிய மக்கள் தொகை அது கிடைக்கவில்லை என்றால் வேறு எந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளையும் வாங்குவேன் என்று 26 மக்கள் கூறுகிறார்கள் எனவே அந்த விஷயத்தில் என்ன நடந்தது நிறுவனம் விலை கொடுக்கப் போகிறது நிறுவனம் விற்பனையை இழந்தது யாரோ ஒருவர் அதை வாங்கவில்லை என்றால் அல்லது X நிறுவனத்தின் தயாரிப்பை யாராவது Y நிறுவனத்தின் தயாரிப்புடன் மாற்றினால் அது எவ்வளவு முக்கியமான பிரச்சினை அது ஒரு இடத்தில் நடக்காது இது பல இடங்களில் நடக்கிறது எனவே மற்ற நிறுவனத்தின் மாற்று தயாரிப்பை விரும்பினால்அவர் ஒருபோதும் திரும்பி வரவிரும்ப மாட்டார் நுகர்வோர் அல்லது சாத்தியமான விற்பனையை எப்போதோ இழந்துவிட்டோம் என்றாகும் எனவே மாற்று பிராண்டுகளை வாங்குவதென்பது ஒரு உற்பத்தியாளருக்கு அவருடைய பிராண்டுக்கு மிகவும் ஆபத்தானது உதாரணமாக நாம் ஒரு ஷாம்பு குறிப்பிட்ட வகை ஷாம்பூவை வாங்க விரும்புகிறோம் Head and Shoulder வாங்குகிறோம் Head and Shoulder பயன்படுத்துகிறோம் கடையில் Head and Shoulder வாங்க விரும்புகிறோம் ஆனால் அது அலமாரியில் இல்லையென்றால் கிடைக்கக்குடிய அடுத்த இரண்டாவது பிராண்டு LOreal வாங்குவோம் எனவே மக்கள் Head and Shoulderக்கு பதிலாக LOreal மாற்றுவார்கள் அவர்கள் விரும்பினால் அவர்கள் அதைப் பயன்படுத்தினால் அவர்கள் விரும்பினால் அவர்கள் அந்த மாற்றை எப்போதும் வாங்குவர் எனவே Head and Shoulder அந்த நபரின் விருப்பத்திலிருந்து வெளியேறி ஷாம்பூவின் பிராண்ட் LOreal மாற்றப்படுகிறது எனவே இது Head and Shoulder உற்பத்தியாளருக்கு விற்பனை இழப்பாகும் அவர்கள் எடுக்கும் நான்காவது முடிவு அதே உற்பத்தியாளரின் மற்ற பிராண்டு வாங்குவதாகும் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் Head and Shoulder ஒரு பிராண்ட் ஆனால் அதே நிறுவனத்திலிருந்து மற்ற பிராண்டுகளும் இருக்கலாம் Head and Shoulder யார் தயாரிப்பாளரின் மற்ற ஷாம்பூவைப் பயன்படுத்துவார்கள் எனவே அதே நிறுவனம் ஷாம்பூவின் மற்ற பிராண்டை உற்பத்தி செய்தால் குறைந்தபட்சம் அதையே பிராண்டுக்கு மாற்றாக்க விரும்புவார்கள் எனவே அந்த விஷயத்தில் அது உற்பத்தியாளருக்கு விற்பனை இழப்பு அல்ல இது சில்லறை விற்பனையாளருக்கும் விற்பனை இழப்பு அல்ல நுகர்வோரின் தரப்பிலும் மிகவும் மோசமான முடிவு அல்ல இது உற்பத்தியாளர் அல்லது சில்லறை விற்பனையாளரின் நலனுக்கு எதிரானது அல்ல ஆனாலும் இது ஒரு நல்ல நடைமுறை அல்ல கடைசி முடிவு மற்றொரு கடையில் பொருளை வாங்குவது அவர்கள் வேறொரு கடையில் பொருளை வாங்கினால் இது யாருடைய இழப்பு இது சில்லறை விற்பனையாளரின் இழப்பு இது கடையின் இழப்பு அந்த சில்லறை விற்பனையாளரால் அந்த கடைக்கு வழக்கமாக வருகை தரும் நுகர்வோரின் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் அவர் காத்திருக்க மாட்டார் அவர் முடிவை தாமதிக்க மாட்டார் வாங்குவதை நிறுத்துவேன் என்று அவர் சொல்ல மாட்டார் அவர் உடனடியாக அருகிலுள்ள மற்றொரு கடைக்குச் சென்று அதே தயாரிப்பை வாங்குவார் எனவே இது சில்லறை விற்பனையாளருக்கு விற்பனை இழப்பு எனவே சில சந்தர்ப்பங்களில் உற்பத்தியாளர் மற்றும் சில்லறை விற்பனையாளருக்கு இழப்பு ஏற்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் உற்பத்தியாளருக்கு இழப்பு ஏற்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் சில்லறை விற்பனையாளருக்கு இழப்பு ஏற்படுகிறது எனவே எல்லோரும் அதற்கான செலவை ஏற்கிறார்கள் இரண்டு செலவுமே நேரடி மற்றும் மறைமுகமானது ஆகும் எனவே இந்த மாதிரியான நிலைமை வர அனுமதிக்கக்கூடாது போதுமான சரக்குகளை வைத்திருக்கவேண்டும் ஆனால் சரக்குகளை ஒரு நிலைக்கு மேல் அதிகமாக பராமரிக்கிறீர்கள் என்றால் சரக்குகளில் பெரும் கூடுதல் தொகையை முதலீடு செய்து விற்பனையை உறுதிப்படுத்த விரும்புகிறோம் ஆனால் உற்பத்தியாளருக்கும் சில்லறை விற்பனையாளருக்கும் விநியோகஸ்தருக்கும் அதுவும் நல்லதல்ல எனவே அனைத்து பங்குதாரர்களின் தேவைகளுக்கும் சேவை செய்யும் உகந்த அளவிலான சரக்குகளை வைத்திருக்க வேண்டும் இப்போது மேலும் கண்டுபிடித்தது என்னவென்றால் இந்த விஷயத்தைப் பாருங்கள் கணக்கெடுப்பின் மற்ற கண்டுபிடிப்புகள் என்னவென்றால் கையிருப்பு விஷயத்தில் நுகர்வோர் உண்மையில் என்ன செய்கிறார்கள் என்பதாகும்

மற்றொரு கடையில் பொருட்களை வாங்குவதை அறிகின்றோம் இப்போது நான்கு வகையான தயாரிப்புகள் உள்ளன கணக்கெடுப்பில் 4 வகையான தயாரிப்புகள் உள்ளன முதல் தயாரிப்பு அழகுசாதனப் பொருட்கள் இரண்டாவது ஷாம்புகள் மூன்றாவது காபி மற்றும் நான்காவது ஒரு உப்பு சிற்றுண்டி இவை பெரும்பாலும் நுகரப்படும் 4 தயாரிப்புகள் ஸ்டாக் அவுட் தாக்கம் நுகர்வோர் தயாரிப்புகளில் அதிகமாக உள்ளது நீடித்த பொருட்களில் இது குறைவாக உள்ளது உதாரணமாக நீங்கள் ஒரு வண்ண தொலைக்காட்சியை வாங்க விரும்புகிறோம் ஏற்கனவே முடிவு செய்துள்ளோம் கலர் டிவியை அன்றாடம் வாங்குவதில்லை ஒரு முறை வாங்குவோம் எனவே சாம்சங் கலர் டிவி அல்லது சோனி கலர் டிவி அல்லது எல்ஜி கலர் டிவியை மட்டுமே வாங்குவோம் என்று மனதில் தீர்மானித்திருந்தால் அந்த முடிவு ஏற்கனவே மனதில் இருக்கிறது ஒரு கடைக்குச் செல்லும்போது சாம்சங் டிவி இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கிறோம் ஆனால் சாம்சங் டிவி அல்லது சாம்சங் டிவியின் விரும்பிய மாறுபாடு அந்த நேரத்தில் கிடைக்கவில்லை என்றால் இரண்டு முடிவுகளை எடுப்போம் ஒன்று நாம் மற்றொரு எலக்ட்ரானிக் கடையை பார்வையிடுகிறோம் அல்லது வாங்குவதை ஒத்திவைக்கிறோம் ஏனெனில்நீடித்த பொருட்களின் பிராண்ட் என்பது நாம் அடிக்கடி மாற்ற விரும்பாத ஒன்று சாம்சங் அல்லது சோனி அல்லது எல்ஜி ஆகியவற்றில் திருப்தி அடைகிறோம் எனவே இறுதியில் சாம்சங் தயாரிப்புவாங்க வேண்டும் இது இன்று கிடைத்தால் இன்று அதை வாங்குவேன் இது ஒரு கடையில் இல்லை மற்ற கடையில் கிடைத்தால் நான் மற்ற கடையில் வாங்குவேன் ஆனால் எப்படியாவது சாம்சங் மட்டுமே வாங்க வேண்டும் எனவே இது சாம்சங்கிற்கு விற்பனை இழப்பு அல்ல ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கடைக்கு விற்பனையின் இழப்பு அவர் வேறொரு கடையில் தயாரிப்பு வாங்கினால் அது கடைக்கு பிரச்சினை எனவே அந்த விஷயத்தில் இதன் தாக்கம் சில்லறை விற்பனையாளருக்கு அவ்வளவாக இல்லை ஆனால் நாம் வாங்கும் தினசரி நுகரும் பொருட்கள் ஒரு கடையில் கிடைக்காவிட்டால் உடனடியாக மற்றொரு கடைக்குச் செல்கிறோம் ஒரு நிறுவனத்தின் தயாரிப்பு கிடைக்கவில்லை என்றால் மற்ற நிறுவனத்தின் தயாரிப்பை வாங்குவோம் எனவே ஒரு உற்பத்தியாளராக விநியோகஸ்தராக விற்பனையாளராக இந்த நிலைமை ஏற்படாது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே அழகுசாதனப் பொருட்களின் விஷயத்தில் நுகர்வோரின் இந்த 5 முடிவுகள் எவ்வாறு பாதித்துள்ளது என்பதை பார்ப்போம் முதலில் 43 மற்றொரு கடையில் பொருள் வாங்குகிறாரகள் அழகுசாதனப் பொருள்களைப் பொறுத்தவரையில் 71000 பேரில் நுகர்வோரில் பாதி பேர் மற்ற கடையில் அழகுசாதனப் பொருட்களை வாங்குகிறார்கள் எனவே இது கடைக்கு விற்பனை இழப்பு 22 பேர் வாங்குவதை தாமதப்படுத்துகிறார்கள் அவர்கள் வாங்குவதை தாமதப்படுத்துகிறார்கள் இதன் பொருள் குறைந்தபட்சம் இந்த நபர் மீண்டும் என்னிடம் வருவார் என்று கடைக்காரர் எதிர்பார்க்கலாம் அந்த நேரத்தில் பொருட்களை வைத்திருக்க வேண்டும் எனவே மிகவும் கடுமையான இழப்பு அல்ல அதே பிராண்டுக்கிடையே மாற்றுவார்கள் அதே பிராண்டுக்கிடையே மாற்றினால் ஒரு மாறுபாடு கிடைக்கவில்லை என்றால் மற்றொரு மாறுபாடு அல்லது ஒப்பனை அதே கடை மற்றும் அதே நிறுவனத்தினை நாடிச்செல்லும்போது நற்பெயரை இழந்தாலும் அதிகம் இல்லை வேறு பிராண்டுகளை மாற்றும்போது இது நிறுவனத்திற்கு நேரடி இழப்பு 8 மக்கள் மட்டுமே பிராண்டுகளை மாற்றுகிறார்கள் ஏனென்றால் அழகுசாதனப் பொருட்களில் ஒரு குறிப்பிட்ட பிராண்டின் தயாரிப்பைப் பயன்படுத்தினால் பிராண்டினை அடிக்கடி மாற்றுவதில்லை ஏனெனில் அது சருமத்தை பாதிக்கும் ஆனால் சில சமயங்களில் இந்த 8 மக்கள் அழகுசாதனப் பொருட்களின் விஷயத்தில் பொதுவாக வாங்கும் பொருளை மற்றொரு பிராண்டோடு மாற்றுவோம் என்று கூறியுள்ளனர் எனவே இது பிராண்டிற்கு விற்பனை இழப்பாகும் கடைக்கு அல்ல இப்பொருளை கடைக்காரர் வாங்காமல் இருந்தால் இறுதியில் இது இருவருக்கும் விற்பனை இழப்பாகும் நுகர்வோர் திரும்ப வருவேன் என்றாலும் பொருள் வாங்க வரவில்லை என்றால் அது கடைக்கும் கூட இழப்பாகும் எனவே அவர் ஒரு கணம் மறக்கலாம் மீண்டும் அந்த விஷயம் மனதில் வரும்போது அவர் அதே கடைக்குச் செல்லலாம் தேவையான தயாரிப்பு கிடைத்தால் அதை வாங்குவார் ஷாம்பூக்களின் விஷயத்தில் பெரிய அளவிலான 32 மக்கள் வேறொரு கடையில் இந்த பொருளை வாங்குகிறார்கள் கொள்முதல் 21 மட்டுமே மாற்று பொருள் வாங்குவோர் 19 வேறு பிராண்டைக் கொண்ட மாற்று 18 ஆகும் மேலும் கிடைக்காத தயாரிப்பை வாங்க வேண்டாம் என்று முடிவெடுத்தவர்கள் 10 ஆகும் காபியை பொருத்தவரை 29 மக்கள் அதே பிராண்டை வாங்க வேறு கடைக்கு செல்வோம் என்று கூறியுள்ளனர் இது கடைக்கு இழப்பாகும் 21 கொள்முதலை தாமதப்படுத்துவதாகவும் 13 அதே பிராண்டுக்கிடையே மாற்றுவதாகவும் 20 வெவ்வேறு பிராண்டை மாற்றுவதாகவும் 17 கிடைக்காத பொருளை வாங்க வேண்டாம் என்று முடிவுசெய்ததாகவும் தெரிவித்துள்ளார்கள் பொருளை வாங்க யாராவது நினைத்தால் அது உடனே கிடைக்கவேண்டும் வரவேண்டாம் என்று முடிவு செய்தாலும் அவர் வரலாம் அவர் வாங்குவதை தாமதப்படுத்தாததால் அவர் எப்போதும் வராமல் போகலாம் நான் தயாரிப்பு வாங்க மாட்டேன் என்று அவர் ஒரு முடிவை எடுத்துள்ளார் மீண்டும் அவர் முடிவை மாற்ற கூட வாய்ப்புள்ளது உப்பு சேர்க்கப்பட்ட தின்பண்டங்களைப் பொறுத்தவரை இது 21 ஏனெனில் பல நிறுவனங்கள் தின்பண்டங்களை தயாரித்து விற்பனை செய்கின்றன எனவே இது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது எடுத்துக்காட்டாக Lays ஐ சிப்ஸ் உப்பிட்ட சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் என்று பயன்படுத்துகிறோம் Lays இல் உப்பிட்ட உருளைக்கிழங்கு சிப்ஸ் மட்டுமே உட்கொள்ள விரும்புகிறோம் பின்னர் லேஸின் நீல நிற பேக் கிடைக்கவில்லை என்றால் நான் பச்சை அமெரிக்கன் அல்லது மஞ்சள் வாங்குகிறோம் 9 மக்கள் சரி இன்று அது கிடைக்கவில்லை நான் நாளை வருவேன் என்று உப்பிட்ட தின்பண்டங்கள் வாங்குவதை தாமதப்படுத்துகிறார்கள் 20 ஒரே பிராண்டுக்கிடையே மாற்றுகின்றன எனவே Lays கிடைக்கவில்லை என்றால் வேறு சில நிறுவன சிப்ஸை வாங்குவோம் எடுத்துக்காட்டாக உள்ளூர் Haldiramன் சிப்ஸ் கிடைக்கின்றன அல்லது இந்த Bikanoவின் சிப்ஸ் கிடைக்கின்றன எனவே அதை வாங்குவோம் ஆனால் அந்த விஷயத்தில் பெப்சி விற்பனையை இழந்தது 25 பேர் வேறு பிராண்டிற்கு மாறி தேடிய பொருளை வாங்குவதையே மறந்துவிடுவர் குறிப்பிடத்தக்க 25 மக்கள் எந்த கடைக்கும் செல்லமாட்டேன் ஒரு புதிய தயாரிப்புடன் மாற்ற மாட்டேன் என்று கூறியுள்ளனர் நுகர்வோரில் 25 பேர் ஆர்வமில்லை என்று சொன்னால் 17000 பேர் கிடைக்காத தயாரிப்பை வாங்கவில்லை என்று பதிலளித்துள்ளனர் அவர்கள் பிராண்டையும் கடையையும் மாற்ற மாட்டார்கள் அவர்கள் வெறுமனே ஒரு முடிவை எடுப்பார்கள் நான் சிப்ஸ் வாங்க விரும்பினேன் ஆனால் அவை கிடைக்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் நான் அதை எடுக்க மாட்டேன் அந்த நிலை சில்லறை விற்பனையாளருக்கும் உற்பத்தியாளருக்கும் ஒரு பெரிய இழப்பாகும் எனவே இது மிகப் பெரிய செலவு சந்தையில் நுகர்வோரின் பல்வேறு வகையான தேவைகளைப் பூர்த்தி செய்யும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆய்வின் மூலம் ஸ்டாக் அவுட் சில்லறை விற்பனையாளரின் திறமையின்மை காரணமாக இருக்கிறது கடைக்காரர் கவனக்குறைவாக இருக்கிறார் என்று பொருள் அவர் கவலைப்படுவதில்லை கடையில் இருக்கும் இல்லாத பொருட்கள் பற்றி அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவே அவர்களும் இதில் பங்கேற்பதால் அவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் மற்ற கடையில் வாங்கினால் அவர்கள் விற்பனையையும் இழக்கிறார்கள் 28 ஸ்டாக் அவுட்டிற்கு இந்த 4 தயாரிப்புகளை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்கள் அல்லது நிறுவனங்களின் திறமையின்மை காரணமாக இருக்கின்றன கடையின் திறமையின்மை 72 என்றால் 28 அந்த உற்பத்தியைப் பற்றி கவலைப்படாத உற்பத்தியாளர்கள் தான் காரணம் எனவே அவர்களும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் என்ன நடந்தது தீர்வு என்ன அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் இதற்கு தீர்வாக என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் என்று பார்ப்போம் மேம்படுத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் ஸ்டாக் அவுட் நிலைமையை மேம்படுத்தக்கூடும் ஆனால் அது விலை உயர்ந்தது எனவே முக்கியமான விஷயம் என்னவென்றால் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளின் உதவியுடன் ஒரு குறிப்பிட்ட அலமாரியில் இந்த அளவிலான தயாரிப்புகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த தயாரிப்பு இல்லை என்பதை உடனுக்குடன் தெரியப்படுத்தும் இதனால் உடனே ஆர்டர் செய்ய முடியும் மேம்பட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் இந்தியாவில் பிக் பஜார் அல்லது ரிலையன்ஸ் போன்ற பெரிய சில்லறை விற்பனையாளர்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த வகையான மென்பொருட்களை அல்லது அந்த வகையான ஐ டி அமைப்புகளை அவர்கள் வைத்திருக்க முடியும் இந்த ஆய்வில் அமெரிக்காவில் மளிகை சங்கிலி கொண்ட ஒரு பெரிய சில்லறை விற்பனையாளர் HE Butt மளிகை HEB மற்றோரு சிறிய மளிகை விற்பனையாளர் பற்றி கண்டறிந்தனர் இது ஒரு அமெரிக்க உணவு சில்லறை நிறுவனம் HE Butt மளிகை சுருக்கமாக HEB என அழைக்கப்படுகிறது அவர்கள் திறமையான IT முறையை அமல்படுத்துவதற்கான வழிமுறையை ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் திறமையான தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளைக் கொண்டு ஸ்டாக் அவுட் சிக்கல் இந்த HEB விநியோகஸ்தர்கள் அல்லது சில்லறை விற்பனையாளர்களால்ட கடை மட்டத்தில் தீர்க்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இருக்கும் மற்றொரு சில்லறை விற்பனையாளர் Sainsbury எனவே மிகவும் மேம்பட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை சைன்ஸ்பரி கொண்டுள்ளது சைன்ஸ்பரி பெருமளவில் விற்பனை செய்யப்படும் கிட்டத்தட்ட 2000 பொருட்களை அடையாளம் கண்டு தகவல் தொழில்நுட்ப அமைப்பில் இணைத்துள்ளதால் விற்பனை இழப்பை 2 குறைத்துள்ளது அதாவது விற்பனை 2 அதிகரித்துள்ளது ஆகவே இந்த அளவுக் கடைகள் மிகப் பெரியவை அதனால் 2 விற்பனை அளவும் மிகப் பெரியதாக இருக்கும் இதன் மூலம் எவ்வளவு ஆதாயத்தை வழக்கமாக உருவாக்க முடியும் எனவே ஸ்டாக் அவுட் சிக்கலை தீர்ப்பது தகவல் தொழில்நுட்ப அமைப்பிற்கான செலவை நிறுவனத்திற்கு ஈடுசெய்யும் ஆகவே நாம் சரக்கில் செய்யும் மூலதனம் அதிகமாக இல்லாமலும் குறையாமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் குறுகிய முதலீடு உற்பத்தியாளரின் திறமையின்மை காரணமாக ஸ்டாக் அவுட் சிக்கலை உருவாக்குகிறது சில்லறை விற்பனையாளரின் அல்லது மொத்த விநியோகஸ்தரின் திறமையின்மை மீண்டும் ஒரு மோசமான விஷயம் அதை நாம் தவிர்க்க வேண்டும் மக்கள் வாங்க விரும்பும்போது எல்லா நேரங்களிலும் கடையில் அவர்கள் தயாரிப்பு கிடைக்க வேண்டும் எனவே அனைத்து வகையான பொருட்களின் விநியோகத்திற்கும் போதுமான விரும்பத்தக்க அளவு உறுதி செய்யப்பட வேண்டும் அது இரு தரப்பினரின் கடமையாகும் இது சில்லறை விற்பனையாளரின் கடமையுமாகும் இது நிறுவனத்தின் பொறுப்பாகும் நிறுவனத்தின் விற்பனையாளர்கள் கடைகளுக்கு தொடர்ந்து வருகை தர வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் நிறுவனங்கள் தங்கள் விற்பனையாளர் மூலம் தங்கள் பொருளை கடையில் அலமாரியில் இருப்பு வைத்திருக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றன அவர்கள் தயாரிப்பின் அனைத்து வகைகளும் எல்லா நேரங்களிலும் அங்கே கிடைப்பதை உறுதி செய்கிறார்கள் வேறு யாரும் வரமாட்டார்கள் புத்தகக் கடைகளுக்குச் செல்லும் போது சில நல்ல புத்தக வெளியீட்டு நிறுவனங்களின் பிரதிநிதி புத்தகக் கடைக்கு வருவதைப் பார்த்துள்ளோம் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் குறைந்த விற்பனையைக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிகிறார்கள் எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பின்புறத்தில் எங்காவது வைக்கப்பட்டுள்ள புத்தகத்தை முன்பக்கத்தில் வைக்கிறாரகள் இதனால் கடைக்கு வருகை தரும் எந்தவொரு நபரும் அந்த புத்தகத்தை பார்க்க முடியும் அவர்கள் புத்தகத்தை பயனுள்ளதாகக் கண்டால் அதை வாங்கலாம் எனவே இதை உற்பத்தியாளர்களும் செய்யலாம் சில்லறை விற்பனையாளர்களும் செய்யலாம் ஆனால் சில்லறை விற்பனையாளர்கள் அதைச் செய்யாவிட்டால் அது கடையில் விநியோகச் சங்கிலியை உறுதி செய்யும் சப்ளை சங்கிலி பொறுப்பை கொண்டவர்களின் கடமையாக இருக்க வேண்டும் கடையில் இருப்பவரின் பொறுப்பு அல்ல பல சந்தர்ப்பங்களில் சில்லறை விற்பனையாளர்கள் இது அவர்களின் பொறுப்பாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்துள்ளனர் இது விநியோகச் சங்கிலியை நிர்வகிப்போரின் பொறுப்பாக இருக்க வேண்டும் எனவே எல்லோரும் இதை நோக்கி உழைக்க வேண்டும் பொருட்கள் போதுமான அளவு சப்ளை எல்லா கடைகளிலும் கிடைப்பதை உறுதி செய்து ஸ்டாக் அவுட் செலவை தவிர்க்க முடியும் எனவே இது பெரிய விஷயமல்ல வாடிக்கையாளரின் தேவைக்கு எங்களால் சேவை செய்ய முடியாவிட்டால் அவர் அடுத்த முறை வருவார் ஆனால் இது மிகவும் தீவிரமான பிரச்சினை சரக்குகளை நிர்வகிக்கும் போது சரக்குகளில் முதலீடு செய்யும்போது அதிகம் ஆகாமலும் குறையாமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே கேரியிங் காஸ்ட் ஐ தவிர்க்க இறுதியில் மீண்டும் சரக்குகளின் உகந்த முதலீடு செய்ய வேண்டும் ஸ்டாக் அவுட் காஸ்ட்டும் தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான செலவாகும் அடுத்த வகுப்பில் சரக்கு மேலாண்மையின் மற்ற அம்சங்களை பார்ப்போம் Thank you very much